பயோரியாக்டர்ஸ் பற்றிய 10 மணி நேர NPTEL ஆன்லைன் பயிற்சியின் சொற்பொழிவு எண் 3 க்கு உங்களை வரவேற்கிறோம் முதல் இரண்டு சொற்பொழிவுகளில் பயோரியாக்டர்ஸ் என்றால் என்ன அவை எந்த வகையான தயாரிப்புகளை உருவாக்குகின்றன பயோரியாக்டர்ஸ் களின் பொதுவான வகைகள் என்ன அவைகளின் செயல்பாட்டு முறைகள் என்ன முக்கியமாக தொகுதி தொடர்ச்சியான மற்றும் அரை தொகுதி அல்லது ஃபெட் பேட்ச் மற்றும் சில விவரங்களையும் பார்த்தோம் முதல் அம்சமாக அங்குள்ள அனைத்து உயிரினங்களையும் அழித்து எவ்வாறு ஒரு சுத்தமான நிலையை வைக்க முடியும் என்று பார்த்தோம் பயோரியாக்டர் இல் சுத்தமான நிலையை உருவாக்கி நமக்கு தேவையான உயிரினங்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் நமக்கு தேவையான விளைபொருளை உருவாக்கலாம் என்றும் பார்த்தோம் அடுத்ததாக சுத்தமான நிலையை அடைய மூன்று முக்கிய முறைகள் சாத்தியம் என்று பார்த்தோம் வெப்பநிலை அடிப்படையிலான அல்லது வேதிப்பொருட்களை அடிப்படையாகக் கொண்ட ரசாயன நீராவிகள் போன்ற அல்லது கதிர்வீச்சு அடிப்படையிலான காமா அல்ட்ரா வயலட் போன்ற கதிர் வீச்சுகள் மூலம் என மூன்று முக்கிய முறைகளைப் பார்த்தோம் பின்னர் வெப்பத்தைக் கொண்டு செல்களை ஒழிக்கும் செயல்முறை அதாவது தர்மல் ஸ்டெரிலைசேஷன் செயல்முறை பற்றிய சில விவரங்களை விரிவாகக் பார்த்தோம் இதனால் கிருமிகளை ஒழித்தல் செயல்முறையை அதாவது ஸ்டெரிலைசேஷன் செயல்முறையை வடிவமைக்க போதுமான தகவல்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம் பகுப்பாய்வு மூலம் நமக்கு பல விபரங்கள் கிடைக்கின்றன இந்த நுண்ணறிவுகளை செய்முறை அம்சத்தில் செயலாக்கி பொருத்தமான செயல்முறைகளை வடிவமைக்க பயன்படுத்த வேண்டும் இதைப்பற்றிய குறிப்பிட்ட விளக்கக்காட்சியை பார்ப்போம் வெப்பத்தைக் கொண்டு செல்களை ஒழிக்கும் செயல்முறை அதாவது தர்மல் ஸ்டெரிலைசேஷன் செயல்முறையில் உயிருள்ள செல்கள் அதிகமான வெப்பநிலைக்கு உட்படுத்தப்படும்போது ஏற்படும் விளைவை நாம் பார்த்தோம் y ஆக்சிஸ் இல் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் சதவிகிதம் மடக்கை அளவில் இட்டு x ஆக்சிஸ் இல் நேரத்தை எதிராக வைத்து வரை கட்டம் அமைத்தால் மடக்கை அளவில் இது நேர்க்கோட்டுத் தொடர்பில் இருப்பதை நாம் காணலாம் மேலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சரிவின் சாய்வு அதிகரிக்கிறது என்றும் பார்த்தோம் இது போன்ற விளைவை நாம் பகுப்பாய்வு செய்ய முயற்சித்தோம் இந்த நிலையை நாம் பகுப்பாய்வு செய்யும் பொழுது கன்சன்ட்ரேஷன் இன் குறைவு விகிதம் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் இருக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் என்றும் இந்த நிலையை ஒரு வகையான முதல் வரிசை தொடர்பு என்றும் பார்த்தோம் இந்த செயல்பாட்டை ஒரு தொகுதி பயோரியாக்டர் இல் நடக்கும் பொழுது அதற்கான ஒரு சமநிலையை அதாவது பேலன்ஸ் இக்வேஷனை நாம் கீழ்க்கண்டவாறு எழுதினோம் ddt kdxv இதற்கு நாம் தீர்வு காணும் பொழுது நேரத்தை சார்ந்து கிடைக்கிறது lnkdt உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் xv நாட் இல் இருந்து xv க்கு குறைவதற்கு தேவைப்படும் நேரம் 2 303ஐ kd ஆல் வகுத்தல் மற்றும் 10 யின் அடிமான மடக்கை xv நாட் ஐ xv வகுத்தல் ஆகும் 303kd log10 இது இயல் மடக்கை e ன் அடிமான மடக்கை 10 ன் அடிமான மடக்கையாக மாற்றும்போது அதன் காரணி 2 303 ஆகும் அடிப்படையில் இந்த இக்வேஷன் அமைவு மாற்றம் செய்யப்படுகிறது இங்கு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் தொடக்கத்தில் இருந்த xvo அளவிலிருந்து xv க்கு குறைவதற்கு தேவைப்படும் நேரத்தை நாம் அறிகிறோம் பின்னர் தசம குறைப்பு வீதம் அதாவது டெசிமல் ரெடக்ஷன் ரேட் என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் உயிருள்ள செல்களின் ஆரம்ப கன்சன்ட்ரேஷன் 10 மடங்கு குறைவதற்கு தேவைப்படும் நேரம் என்பதையும் பார்த்தோம் 10 மடங்கு குறைப்புக்கு xvo வை xv ஆல் நாம் மாற்ற வேண்டும் அதன் மூலம் நமக்கு 10 கிடைக்கும் 10 பின்னர் தசம குறைப்பு நேரம் D ஐ 2 303 ஐ kd ஆல் வகுப்பதன் மூலம் பெற்றோம் 303kd பிறகு நாம் ஒரு பயிற்சி வினா 1 1 ஐ பற்றி பார்த்தோம் பயிற்சி வினா இனி வருமாறு பயோரியாக்டர் ஐ பயன்படுத்துவதற்கு வெப்பத்தைக் கொண்டு கிருமிகளை ஒழிக்கும் செயல்முறை அதாவது ஹீட் ஸ்டெரிலைசேஷன் செயல்முறை செய்யப்பட வேண்டும் 70 டிகிரி செல்சியஸில் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் ஐ அதன் தொடக்கத்தில் இருந்த கன்சன்ட்ரேஷன் இலிருந்து 20 சதவீதமாகக் குறைக்க 5 நிமிடங்கள் தேவைப்படும் aமுதலாவதாக இதன் தசம குறைப்பு நேரத்தை அதாவது டெசிமல் ரெடக்ஷன் டைம் தீர்மானித்தல் b இரண்டாவதாக உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் அதே சூழ்நிலையில் அதன் தொடக்க மதிப்பில் இருந்து 0 1 சதவீதமாகக் குறைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் முந்தைய சொற்பொழிவு எண் 2 ஐ நாம் முடித்தபோது இந்த பயிற்சி வினா உங்களுக்கு ஒதுக்கப்பட்டது இதைச் செய்ய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த சொற்பொழிவின் தொடக்கத்தில் இந்த பயிற்சி வினாவின் விடையை தீர்வு காண்போம் என்று உங்களுக்கு கூறியிருந்தேன் இனி இந்த சொற்பொழிவை இதன் விடை காண்பதோடு தொடங்குவோம் சிக்கலுக்கு தீர்வு காண்பது பற்றி முதலில் கொஞ்சம் பேசுவோம் சிக்கலைத் தீர்ப்பது என்பது ஒரு உயர் நிலை திறன் ஒருவர் நன்றாகப் பாடலாம் அல்லது நன்றாக நடனமாடலாம் அல்லது ஒரு விளையாட்டை நன்றாக விளையாடலாம் இப்படிப்பட்ட பலதரப்பட்ட திறன்களைப் போன்றதுதான் சிக்கலைத் தீர்க்கும் திறமை இது அறிவாற்றல் களத்தில் ஒரு உயர்மட்ட திறமையாகும் சிலர் இசையிலும் நடனத்திலும் மற்றும் பலவற்றிலும் இயல்பான திறனைக் கொண்டு இருப்பதுபோலவே இயல்பாகவே சிக்கலைத் தீர்க்கும் திறமை உடையவர்களாக இருப்பார்கள் உங்களிடம் இயல்பான திறன் இருந்தால் இந்த ஆரம்ப பகுதியில் நாம் பார்க்கப் போகும் சிக்கலைத் தீர்க்கும் விவரங்கள் உங்களுக்கு அவசியம் இருக்காது ஏனெனில் நீங்கள் ஏற்கனவே இதற்குத் தேவையான நிலையில் இருக்கிறீர்கள் எனவே நீங்கள் உங்கள் செயலை தொடரவேண்டும் வேண்டும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பயிற்சி வினாக்களில் உள்ள சிக்கல்களை தீர்வு காண வேண்டும் இருப்பினும் இயல்பாக சிக்கலை தீர்க்கும் திறன் பெரும்பாலானவர்களுக்கு இல்லை என்பதை எனது அனுபவத்தில் நான் கண்டறிந்து உள்ளேன் இந்த திறனை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஏனென்றால் இந்த பணிக்கு இது மிகவும் அவசியம் மேலும் நம்மிடம் இயற்கையான திறமை இல்லை என்றால் அதை வளர்த்துக்கொள்ள நாம்தான் ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும் நாம் அதற்குத் தேவையான பயிற்சி எடுக்க வேண்டும் முயற்சி மேற்கொள்ள வேண்டும் அவ்வாறு தொடர்ந்து செய்வதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வரும்பொழுது சிக்கல்களை தீர்க்க முடியும் நிலையான நல்ல முயற்சியை மேற்கொள்வதன் மூலம் நாம் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த பாடத்திட்டத்தில் மூடிய முடிவு வினாக்களை அதாவது கிளோஸ்ட் எண்டெட் பிராப்ளம்ஸ் மட்டும் பார்ப்போம் மூடிய முடிவு வினாக்களில் சிக்கலைத் தீர்ப்பதற்குத் தேவையான அனைத்தும் வினாவின் அறிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கும் அல்லது நம் குறிப்புகளில் உள்ள பொருள் மூலம் அறிந்து கொள்ளலாம் இது திறந்தநிலை வினாக்களில் இருந்து வேறுபட்டது அப்படிப்பட்ட வினாக்களில் கூறப்பட்ட அனைத்து தகவல்களையும் கொண்டிருக்காது அல்லது அறியப்பட்டு இருக்காது தேவையான தகவல்களை நாம் பிற ஆதாரங்கள் இலக்கியம் மற்றும் பலவற்றிலிருந்து பெற்ற பிறகுதான் கொடுக்கப்பட்ட சிக்கலைத் தீர்க்க முடியும் நான் எடுக்கும் வழக்கமான பாடத்திட்டத்தில் ஒரு செமஸ்டர் முழுவதும் எடுத்துக்கொண்டு தீர்க்கப்பட வேண்டிய ஒரு திறந்தநிலை சிக்கலை கொண்ட வினாவை நான் ஒதுக்குவேன் இது மாணவர்களுக்கு மிகச் சிறந்த கற்றல் அனுபவமாக இருக்கும் இந்த பாடத்திட்டத்தின் வடிவமைப்பு அதை திறம்பட செய்ய நம்மை அனுமதிக்காது எனவே இந்த பாடத்திட்டத்திற்கான மூடிய முடிவு சிக்கலை தீர்ப்பதைப் பற்றி பார்ப்போம் நீங்கள் இதைப்பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவோ அல்லது முறையாக சிக்கலைத் தீர்க்கும் திறனை வளர்ப்பதில் ஆர்வமாக இருந்தால் இந்த புத்தகத்தைப் பார்க்கலாம் அந்த புத்தகத்தின் தலைப்பு படைப்புத்திறனுடன் சிக்கலை தீர்க்கும் உத்திகள் அதாவது க்ரியேட்டிவ் ப்ராப்ளம் சால்விங்க் இதுதான் இதன் ஆசிரியர்கள் ஸ்காட் ஃபோக்லர் மற்றும் ஸ்டீவன் இ லெப்ளாங்க் இது ஒரு நல்ல புத்தகம் சிக்கலைத் தீர்ப்பது பற்றி நீங்கள் சிக்கலை தீர்வு காண்பது பற்றி தெரிந்து கொள்ள விரும்பினால் உண்மையிலேயே இன்னும் அதில் இறங்கி அறிந்து கொள்ள விரும்பினால் இந்த புத்தகத்தைப் படித்து தெரிந்து கொள்ளலாம் தொடர்ச்சியான முயற்சியினால் நீங்கள் இதில் நிபுணர் ஆகலாம் மூடிய முடிவு உள்ள வினாவை தீர்ப்பது குறித்து நாம் எவ்வாறு செல்லப் போகிறோம் என்பதைப் பார்ப்போம் நாம் கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்னவென்றால் நமக்கு என்ன தேவை என்பது இந்த வினா நாம் என்ன கண்டுபிடிக்க வேண்டும் என்று விரும்புகிறது இவை தெளிவானதும் நாம் அதை எழுதிக் கொள்வோம் பிறகு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது அறியப்படுகிறது என்ற கேள்வியை கொடுக்கப்பட்ட விரிவான வினாவின் மூலமாகவும் வினாவிற்கு பொருத்தமான விரிவுரைகளில் கொடுக்கப்பட்ட பொருட்களின் மூலமும் நம்மை கேட்டுக் கொள்வோம் இவை இரண்டும் தெளிவாகிவிட்டால் முதலாவதை இரண்டாவதுடன் எவ்வாறு இணைப்பது என்ற கேள்வியை வினவுவோம் அதாவது இந்த குறிப்பிட்ட சிக்கலின் தேவைகளை கொடுக்கப்பட்டவைகளுடன் அல்லது தெரிந்தவைகளுடன் எவ்வாறு இணைப்பது அவ்வாறு செய்யும்போது இந்த சிக்கலைத் தீர்க்க நம்பத்தகுந்த அடிப்படைக் கொள்கைகள் ஏதேனும் உள்ளதா என்றும் நம்மை கேட்டுக் கொள்வோம் இங்கே இந்த வினாவின் தீர்வை முன்வைக்கும்போது நாம் முதல் 3 ஐ மட்டுமே பயன்படுத்த போகிறோம் அதாவது என்ன தேவை என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அல்லது அறியப்பட்டுள்ளது தேவைகளை நமக்கு கொடுக்கப்பட்டவைகளுடன் அல்லது தெரிந்தவைகளுடன் எவ்வாறு இணைப்பது என்று இப்போது நம் முன்னே இருக்கும் இந்த பயிற்சி வினாவின் விடையை தீர்ப்பது பற்றிப் பார்ப்போம் இந்த பயிற்சி வினாவை நாம் ஏற்கனவே படித்து விட்டோம் நாம் பகுதி a வில் தசம குறைப்பு நேரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் மற்றும் பகுதி b இல் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் ஐ கொடுக்கப்பட்ட அதே சூழ்நிலைகளின் கீழ் அதன் தொடக்கத்தில் உள்ள மதிப்பில் இருந்து 0 1 சதவீதமாகக் குறைக்க எவ்வளவு நேரம் ஆகும் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் இதற்கான சில தகவல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பயோரியாக்டர்இல் உள்ள திரவியம் ஒரே மாதிரியான வெப்ப பண்புகளைக் கொண்ட ஒற்றை செல்களைக் கொண்டுள்ளது நாம் விரிவுரையில் பார்த்தது போல உயிருள்ள செல்களின் கான்சன்ட்ரேசன் இன் மடக்கை நேரத்திற்கு நேரியல் சார்பில் உள்ளது என்று எடுத்துக்கொள்வோம் மேலும் 70 டிகிரி செல்சியஸில் செல்களின் கான்சன்ட்ரேசன்ஐ அதன் அசல் மதிப்பில் இருந்து 20 சதவீதமாகக் குறைக்க 5 நிமிடங்கள் ஆகும் என்றும் கொடுக்கப்பட்டுள்ளது இதைப் பார்த்ததால் இனி தீர்வு பற்றிப் பார்ப்போம் முதல் கேள்வி நாம் முன்பு சொன்னது போல் நமக்கு என்ன தேவை என்பது அதன் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்வோம் பகுதி a தசம குறைப்பு நேரம் எனவே அது தெளிவாக உள்ளது அடுத்ததாக இரண்டாவது கேள்வியைக் கேட்போம் நாம் என்ன அறிவோம் அல்லது நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒரு ஒற்றை செல்களை கொண்ட சஸ்பென்ஷன் என்று நமக்கு தெரியும் இதைப் பற்றியும் நாம் முன்பே பார்த்தோம் மேலும் 70 டிகிரி செல்சியஸில் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் 100 சதவீதத்தில் இருந்து 20 சதவீதமாகக் குறைய 5 நிமிடங்கள் அதாவது 300 வினாடிகள் ஆகும் என்பது நமக்கு தெரியும் இதை நாம் வேறுவிதமாகக் கூறினால் 5 மடங்கு குறைவதற்கு 300 வினாடிகள் தேவைப்படும் இங்கே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் நாம் 5 நிமிடங்களை 300 வினாடிகளாக மாற்றியுள்ளோம் பொதுவாக ஒரு நிலையான அலகை அதாவது யூனிட்டை பயன்படுத்துவது நல்லது இந்த பாடத்திட்டத்தில் நாம் பெரும்பாலும் எஸ் ஐ யூனிட்டைப் பயன்படுத்துவோம் எனவே நாம் 5 நிமிடங்களை 300 வினாடிகளாக மாற்றினோம் இதை தொடக்கத்திலேயே செய்வது நல்லது பின்னர் நாம் இதன் தீர்வைப் பற்றி பார்ப்போம் அடுத்ததாக மூன்றாவது முக்கிய கேள்வி கொடுக்கப்பட்டதை எவ்வாறு நம் தேவையுடன் இணைப்பது என்பது நீங்கள் இதைப் பற்றி சிந்தித்தால் உங்களில் நிறைய பேர் இதன் தீர்வை கண்டிருப்பீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் தசம குறைப்பு நேரத்தை நாம் வருவித்தோம் அதை சில நிமிடங்களுக்கு முன்பு 2 303 வகுத்தல் kd என மதிப்பாய்வு செய்தோம் 303kd எனவே நமக்கு kd தேவை நம்மிடம் kd இருந்தால் D ஐ நாம் கண்டுபிடிக்கலாம் இது பகுதி a ல் தேவைப்படும் தசம குறைப்பு நேரம் ஆகும் kd ஐ எவ்வாறு கண்டுபிடிப்பது அதைச் செய்ய நாம் திரும்பிச் சென்று தசமக் குறைப்பு நேரத்தின் வகையிடலுக்கான அடிப்படையைப் பார்ப்போம் மறுஆய்வு செயல்பாட்டின் போது நாம் அதை பார்த்தோம் சுருக்கமாக சொல்வோமானால் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் தொடக்கத்தில் உள்ள xvo இல் இருந்து xv க்கு குறைவதற்கு தேவைப்படும் நேரத்தை இது தருகிறது நாம் நேரத்தை 2 303 ஐ kd ஆல் வகுத்தல் மற்றும் 10 ன் அடிமான மடக்கையில் xvo வை xv ஆல் வகுத்தல் என கீழ்கண்டவாறு வருவித்தோம் 303kd log10 xvo வை xv ஆல் வகுத்தால் 5 என்கிற நேரம் குறித்த தகவல் நம்மிடம் உள்ளது xv0xv5 100 சதவீதத்திலிருந்து 20 சதவீதமாக குறைவது என்பது ஐந்து மடங்கு குறைப்பு எனவே இதை நாம் இங்கே இட்டால் 5 ஆகிறது எனவே 5 மடங்கு குறைப்புக்கு 5 நிமிடங்கள் அல்லது 300 வினாடிகள் தேவை எனவே 300 என்பது 2 303 ஐ kd ஆல் வகுத்தல் மற்றும் 10 யின் அடிமான மடக்கை 5 க்கு சமம் 303kd log10 எனவே kd என்பது இங்கே உள்ள ஒரே மாறி அதாவது வேறியபில் இதை நாம் இடமாற்றம் செய்தால் அதாவது ஈக்குவேஷனின் இடதுபுறம் kd ஐ இட்டு வலதுபுறத்தில் 2 303 ஐ 300 ஆல் வகுத்து 10 யின் அடிமான மடக்கை 5 உடன் பெருக்கினால் நமக்கு 5 3710 3s 1 கிடைக்கும் 3710 3s 1 இந்த குறிப்பிட்ட பதிலை நாம் இப்போது சரி பார்ப்போம் தீர்வு செயல்பாட்டின் போது மட்டும் எனது பதில்களை நான் வேண்டுமென்றே சரிபார்க்கவில்லை நான் அதை தேர்வு வினாக்களுக்கு செய்துள்ளேன் ஆனால் ஒதுக்கப்பட்டுள்ள பயிற்சி வினாக்களுக்கு தீர்வுகளை விளக்கும் போது நான் வேண்டுமென்றே எனது பதில்களை சரிபார்க்கவில்லை காரணம் நீங்கள் ஏதேனும் பிழையைக் கண்டால் அதை சுட்டிக்காட்டவும் அது உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கும் இப்போது நம்மிடம் kd இருக்கிறது எனவே தசம குறைப்பு நேரத்தை கண்டறிய 2 303 ஐ kd ஆல் வகுக்க வேண்டும் 303 ஐ 5 3710 3 ஆல் வகுத்தால் நமக்கு தசம குறைப்பு நேரம் 428 9 விநாடிகள் எனக்கு கிடைக்கும் இதன் யூனிட் வினாடிகளில் உள்ளது இதை நாம் நிமிடங்களில் மாற்றுவதற்கு 60 ஆல் வகுத்தால் நமக்கு 7 2 நிமிடங்கள் என கிடைக்கும் 2min எனவே உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் 10 மடங்கு குறைவதற்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலையில் 7 2 நிமிடங்கள் தேவைப்படும் இப்போது பகுதி b ஐ கருத்தில் கொள்வோம் மீண்டும் அதே கேள்விகளைக் கேட்போம் நமக்கு என்ன தேவை உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் அதே சூழ்நிலைகளில் அதன் தொடக்க மதிப்பிலிருந்து 0 1 சதவீதமாகக் குறைய எவ்வளவு நேரம் தேவைப்படும் இதில் நாம் என்ன அறிவோம் அல்லது என்ன கொடுக்கப்பட்டுள்ளது ஒற்றை செல்களை கொண்ட சஸ்பென்ஷனில் முன்பை போலவே 70 டிகிரி செல்சியஸில் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் 100 சதவீதத்தில் இருந்து 20 சதவீதமாகக் குறைய 300 வினாடிகள் தேவைப்படும் மேலும் பகுதி a யில் kd இன் மதிப்பு மற்றும் தசம குறைப்பு நேரத்தின் மதிப்பு ஆகியவற்றைக் கண்டறிந்தோம் கொடுக்கப்பட்டவையுடன் அறியப்பட்டதை நாம் எவ்வாறு இணைக்கப் போகிறோம் உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் தொடக்கத்தில் உள்ள xvo இல் இருந்து xv க்கு குறைவதற்கு தேவைப்படும் நேரத்தை வருவிப்பதை நாம் முன்பே பார்த்தோம் 2 303 ஐ kd ஆல் வகுத்தல் மற்றும் 10 ன் அடிமான மடக்கையில் xvo வை xv ஆல் வகுத்தல் க்கு சமமாகும் என்று 303kd log10 உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் அதன் தொடக்கத்தில் உள்ள xvo இல் இருந்து xv ஆக 0 1 சதவிகிதமாகக் குறையும் இதுவே வினாவின் பாகம் b ஆக இருந்தது xv வை xvo ஆல் வகுத்தல்இன் மதிப்பு 0 1 என்பது நமக்கு தெரியும் 0 1 என்பது சதவிகிதமாக கொடுக்கப்பட்டுள்ளது நாம் அதை பின்னமாக மாற்ற வேண்டும் எனவே இந்த 0 1 ஐ 100 ஆல் வகுக்க வேண்டும் காரணம் சதவிகிதம் எப்போதும் 100 க்கு இருக்கும் என்பது நாம் அறிந்ததே அவ்வாறு அதன் மூலம் நமக்கு 0 001 அதாவது 10 3 என கிடைக்கிறது 00110 3 xvo வை xv ஆல் வகுத்தல் கிடைக்க நமக்கு கிடைத்த 10 3 தலைகீழாக மாற்ற வேண்டும் ஆக ஒன்றை 10 3 ஆல் வகுத்தால் நமக்கு 103 கிடைக்கும் xvoxv110 3103 உயிருள்ள செல்களின் கன்சன்ட்ரேஷன் அதன் தொடக்கத்தில் உள்ள அளவிலிருந்து 0 1 சதவீதமாகக் குறைய ஆகும் நேரத்தை கண்டறிய நாம் முன்பு அறியப்பட்ட பல்வேறு அம்சங்களை இக்குவேஷனில் பதிலீடாக இட்டால் கிடைக்கும் அதாவது 2 37 x 10 3 ஆல் வகுத்து பிறகு 10ன் அடிமான மடக்கையில் 103 ஆல் பெருக்கினால் கிடைக்கும் இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் விடை 1286 6 விநாடிகள் அல்லது 21 4 நிமிடங்கள் ஆகும் 37 10 3s 1 log101286 6 s 21 4 min உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பயிற்சி வினாவில் உள்ள சிக்கலை தீர்வு காண இது ஒரு வழி இதில் உள்ள படிகள் அதாவது ஸ்டெப்ஸ் அனைத்தையும் நாம் பார்த்தோம் இதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இதுபோன்று நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் மூடிய முடிவுகளை உடைய சிக்கல்களை நீங்கள் தீர்க்க முடியும் என்று நான் நம்புகிறேன் இத்துடன் இந்த சொற்பொழிவு 3 ஐ முடிப்போம் இந்த சொற்பொழிவுகளின் நேர அளவுகள் சற்று மாறுபட்டு இருக்கும் ஆனால் அவை அனைத்தையும் கூட்டினால் மொத்தமாக 10 மணி நேரம் வரை இருக்கும் அடுத்ததாக சொற்பொழிவு 4 இல் நாம் சந்திப்போம்